LP களைத் தீர்ப்பதற்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கிறோம் நாம் சூத்திரங்களுக்குச் செல்வதற்கு முன் நாம் வகுத்த அந்த சிக்கல்களைத் தீர்க்க முயற்சிக்கிறோம் எனவே இரண்டு மாறிகள் கொண்ட மற்றொரு மாக்ஸிமைசேஷன் சிக்கலை எடுத்துக்கொள்கிறோம் X1 மற்றும் X2 ஆகிய இரண்டு மாறிகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இப்போது நாம் சில தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுக்கிறோம் இங்கே உள்ள 2 மாறிகளுக்கு 11 எனலாம் இந்த சிக்கலுக்கான புறநிலை செயல்பாடு 4X1 3X2 ஐ அதிகப்படுத்துவதாகும் எனவே 4 X1 3 X2 நான் 4 மற்றும் 3 ஐ எழுதுகிறேன் புறநிலை செயல்பாடு X1 3 x என்பது X2 இன் மதிப்பு இது 7 ஆக இருக்கும் X1 2 X2 ≤ 7 என்ற மூன்று தடைகள் உள்ளன இது ஏற்கனவே இங்கே எழுதப்பட்டுள்ளது X1 2X2 இரண்டாவது கட்டுப்பாடு 3X1 X2 ≤ 11 மற்றும் மூன்றாவது கட்டுப்பாடு 4X1 5X2 ≤ 26 அவை அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே இப்போது சிக்கலை தாளில் எழுதியுள்ளோம் இப்போது தீர்வு காண்போம் எனவே நாம் தீர்விக்குச் செல்கிறோம் பின்னர் இந்த நிலைக்கு புறநிலை செயல்பாட்டை அமைப்போம் இது ஏற்கனவே இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இது மாக்ஸிமைசேஷன் சிக்கலாகும் இரண்டு மாறிகள் B3 மற்றும் C3 ஆகும் இது ஏற்கனவே இங்கே அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மூன்று தடைகள் இங்கே உள்ளன நான் ஏற்கனவே இங்கே அமைத்துள்ளேன் எனவே மூன்று கட்டுப்பாடுகள் B8 என்பது D8 ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் B9 மதிப்பு ≤ D9 மதிப்பாகவும் B10 மதிப்பு ≤ D10 மதிப்பாகவும் இருக்க வேண்டும் இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் உள்ளது ஒரு தீர்வு முறையைத் தேர்ந்தெடுப்பது என்று ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு கீழிறங்கும் நிலை உள்ளது இந்த சிக்கலைத் தீர்க்க நாம் பயன்படுத்தப் போகும் முறையாக நீங்கள் சிம்ப்ளக்ஸ் எல்பியைப் பயன்படுத்தலாம் எனவே சிம்ப்ளக்ஸ் எல்பி என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் அதையே நீங்கள் இங்கு பெறுவீர்கள் இப்போது தீர்வைப் பெற இந்த சிக்கலை நீங்கள் தீர்க்கிறீர்கள் இது X1 3 X2 2 என்பது புறநிலை செயல்பாட்டுடன் 18 க்கு சமம் இதற்கு முன்னர் நாம் உண்மையில் இந்த சிக்கலைப் பயன்படுத்தினோம் தீர்வி தீர்வை வைத்திருப்பதை நாம் உண்மையில் பயன்படுத்தினோம் மேலும் இந்த சிக்கலுக்கான சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கையையும் பெறுகிறோம் எனவே இந்த சிக்கலுக்கான சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கை நம்மிடம் உள்ளது Z 18 இன் இந்த தீர்வைப் பெறுவதற்கு முன்னர் இந்த சிக்கலை நாம் உண்மையில் தீர்த்துள்ளோம் எனவே இதை முந்தைய சூழ்நிலையில் பயன்படுத்தினோம் எனவே இதுதான் நாம் பயன்படுத்திய பிரச்சினை எனவே இதுதான் நாம் முன்பு பயன்படுத்திய பிரச்சினை இதை நீங்கள் நன்கு கவனியுங்கள் இந்த சிக்கலுக்கு இந்த தீர்வு இங்கே உள்ளது நாம் உகந்த தீர்வு என்று கூறினோம் இந்த விஷயத்தில் இது ஒரு சாத்தியமான தீர்வு ஆனால் உகந்த தீர்வு X1 3 X2 2 Z 18 மற்றும் இது உகந்ததாக நாம் கூறினோம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் X1 3 X2 2 Z 18 உகந்ததாகும் எனவே அதே உதாரணத்தை இங்கே X1 3 X2 2 மற்றும் Z 18 உடன் பெறுகிறோம் இது இங்கே உகந்த தீர்வாகும் இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த அறிக்கை சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது நான் திரும்பிச் சென்று இந்த அறிக்கையை பெரிதாக்கி காட்டுகிறேன் இப்போது இது சில விஷயங்களைக் காட்டுகிறது இது X1 மற்றும் X2 இன் மதிப்புகளைக் காட்டுகிறது அவை 3 மற்றும் 2 ஆகும் இது Z 18 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பை நமக்குத் தருகிறது உங்களிடம் அனுமதிக்கக்கூடிய அதிகரிப்பு மற்றும் அனுமதிக்கக்கூடிய குறைவு என்று ஒன்று உள்ளது அவை உண்மையில் வலது புற மதிப்புகள் 5 இன் அதிகரிப்பு மற்றும் அதே மாறிகள் அடிப்படையில் இருக்க 2 5 குறைதல் வரை செல்லலாம் ஆனால் மிக முக்கியமாக நாம் இப்போது இவை வலது புறம் மூன்று தடைகள் உள்ளன இப்போது மூன்று தடைகள் பற்றி ஒரு விளக்கம் உள்ளது இப்போது முதல் கட்டுப்பாடு இங்கே உள்ளது முதலில் இடது கை மதிப்பு 22 வலது கை பக்க மதிப்பு 26 ஆகும் இரண்டாவது தடை இடது கை மதிப்பு இறுதி மதிப்பு 7 மற்றும் 7 மற்றும் 11 மற்றும் 11 மற்றும் 22 மற்றும் 26 க்கு எதிராக உள்ளது இப்போது இதையும் இங்கே காணலாம் 7 எதிராக 7 11 எதிராக 11 மற்றும் 22 எதிராக 26 இப்போது இதனுடன் நீங்கள் நிழல் விலையை 0 1 மற்றும் 1 எனக் காண்கிறீர்கள் இந்த தடைக்கு ஒத்த நிழல் விலை 1 இந்த கட்டுப்பாட்டு நிழல் விலையுடன் 1 மூன்றாவது தடைக்கு ஒத்திருக்கிறது இது B10 நிலை நிழல் விலை 0 எனவே நான் மீண்டும் எக்செல் தாளுக்குச் சென்றால் நீங்கள் இதை ஒத்ததாகக் காணலாம் நிழல் விலை 1 இதற்கு ஒத்த நிழல் விலை 1 இந்த நிழல் விலையுடன் தொடர்புடையது 0 இப்போது இந்த கட்டுப்பாடு வளத்தை முழுமையாகப் பயன்படுத்தவில்லை 26 இல் 22 மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன வளத்தை முழுமையாகப் பயன்படுத்தவில்லை ஆகையால் நிழல் விலை 0 ஆகும் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் வளங்கள் முழுமையாகப் பயன்படுத்தப்படுகின்றன நிழல் விலைகளை இங்கே 1 மற்றும் 1 எனக் காணலாம் இந்த நிலைகள் 8 மற்றும் 9 எனவே அவை நிலைகள் நீங்கள் 8 மற்றும் 9 நிலைகளுக்கு ஒத்திருப்பதைக் காணலாம் நிழல் விலைகள் 1 மற்றும் 1 7 முதல் 1 மற்றும் 11 முதல் 1 வரை 18 ஆகும் இது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு எனவே சிம்ப்ளக்ஸ் எல்பியைப் பயன்படுத்தி சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கைக்குச் செல்லும்போது இந்த நேரியல் நிரலாக்க சிக்கலின் இரட்டை தீர்வு அல்லது தீர்வைப் பெறலாம் எனவே சிம்ப்ளக்ஸ் முதன்மை மற்றும் இரட்டை இரண்டையும் தீர்ப்பது போல சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கையைப் பார்த்து இரட்டை தீர்வையும் பெற இந்த தீர்வியைப் பயன்படுத்தலாம் இப்போது இவை வலது புற மதிப்புகளைப் பொறுத்தவரையில் இவ்வாறு உள்ளன அதே அடிப்படையில் வலது புறம் எவ்வளவு அதிகரிக்க முடியும் மற்றும் மேலும் கொண்டு செல்ல முடியும் என்று பார்க்கவேண்டும் ஆனால் இப்போதே நாம் நம்மைக் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட தீர்வைப் பயன்படுத்தும் போது முதன்மையான தீர்வுகளையும் இரட்டைத் தீர்வுகளையும் புரிந்துகொள்வதற்கு மட்டுமே இப்போது வேறு சில எடுத்துக்காட்டுகளுக்கு செல்லலாம் அங்கு நேரியல் நிரலாக்கத்தில் இன்னும் சில விஷயங்களைப் புரிந்துகொள்கிறோம் எனவே அதைச் செய்ய நாம் இதற்குச் செல்கிறோம் நாம் அறிமுகப்படுத்திய சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பார்த்தபோது மூன்று சூழ்நிலைகளைப் பார்த்தோம் எங்களிடம் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் ஒரு உகந்த தீர்வைக் கொடுக்கலாம் அல்லது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் வரம்பற்றதாக அம்பவுண்டட்'ஆக இருக்கலாம் அல்லது நேரியல் நிரலாக்க சிக்கல் அணுக முடியாததாக இருக்கும் என்று நாம் கூறினோம் எனவே அதற்கான எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் இன்பீசபிலிட்டி மற்றும் இந்த சிக்கலுக்கான வரைகலை தீர்வைக் காண்பித்தோம் இது அம்பவுண்டட் என்று நாம் கூறினோம் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மூலம் நாம் அதைத் தீர்க்கும்போது சிம்ப்ளக்ஸ் வரம்பற்ற தன்மையைக் குறிக்கிறது என்றும் நாம் சொன்னோம் நுழையும் மாறியை அடையாளம் காண முடிந்தது ஆனால் வெளியேறும் மாறி இல்லை எனவே இந்த மறு செய்கையில் ஒரு நுழைவு மாறி உள்ளது என்பதைக் காட்டினோம் ஆனால் வெளியேறும் மாறி இல்லை இங்கே ஒரு நுழைவு மாறி உள்ளது ஆனால் நீங்கள் அதைப் பிரித்து அதைச் செய்ய முடியாது இப்போது X1 X2 ≤ 5 4 X1 ≤ 24 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்க நாம் பயன்படுத்திய அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் தீர்வைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை நாம் தீர்க்கும்போது என்ன நடக்கும் என்று பாருங்கள் எனவே இந்த உதாரணத்திற்கு செல்கிறோம் எனவே இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே X1 மற்றும் X2 ஆகிய இரண்டு மாறிகள் உள்ளன புறநிலை செயல்பாடு 10 X1 9 X2 என எழுதப்பட்டுள்ளது எனவே அந்த 10 மற்றும் 9 ஐ என்னால் காட்ட முடியும் 10X1 9X2 ஐ இங்கே எழுதலாம் மேலும் புறநிலை செயல்பாட்டை 10 க்கு சமமாக X இன் மதிப்பில் எழுதலாம் எனவே புறநிலை செயல்பாடு 10 புறநிலை செயல்பாடு சமம் 69 ஆல் வழங்கப்படும் 9 x X2 இன் மதிப்பு மதிப்புக்கு சமம் இரண்டு தடைகள் X1 X2 X1 X2 ≤ 5 4 X1 0 X2 ≤ 24 எனவே இந்த இரண்டு தடைகளும் ஏற்கனவே இங்கே வரைபடமாக்கப்பட்டு மதிப்புகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே இப்போது தரவுக்குச் செல்வது என்று அழைக்கிறோம் நாம் தீர்வி என்று அழைக்கிறோம் புறநிலை செயல்பாடு ஏற்கனவே 5 என்று கூறப்படுகிறது மாறிகள் B3 க்கு கூறப்படுகின்றன மற்றும் C3 இரண்டு தடைகளும் இங்கே எழுதப்பட்டுள்ளன நாம் சிம்ப்ளக்ஸ் LP யைப் பயன்படுத்தப் போகிறோம் இந்த சிக்கலை நாம் தீர்க்கிறோம் எனவே இந்த சிக்கலை நாம் தீர்க்கும்போது இந்த பெட்டியில் புறநிலை செல் மதிப்புகள் ஒன்றிணைவதில்லை என்ற செய்தியை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது ஒரு தீர்வைக் கொடுக்கவில்லை ஒரு செய்தியைப் படிப்போம் இது புறநிலை செல் மதிப்புகள் ஒன்றிணைவதில்லை என்று கூறுகிறது எனவே புறநிலை செல் மதிப்புகள் ஒன்றிணைவதில்லை என்று ஒரு செய்தியைப் பெறும்போது சிக்கல் எல்லையற்றது என்று அர்த்தம் எனவே வரம்பற்ற தன்மை இந்த செய்தியால் குறிக்கப்படுகிறது இது புறநிலை செல் மதிப்புகள் ஒன்றிணைவதில்லை என்று கூறுகிறது எனவே இப்போது இந்த சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைச் செய்தபோது மற்றொரு உதாரணத்திற்கு செல்லலாம் X1 X2 ≤ 5 மற்றும் 4 X1 ≥ 24 க்கு உட்பட்டு 10 X1 9 X2 ஐ அதிகப்படுத்துவதற்கான இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை நாம் பார்த்தோம் இதற்கான வரைபடத்தை வரைந்தால் சாத்தியமான பகுதி இல்லை என்று நாம் கூறினோம் எனவே பிரச்சினை அணுக முடியாதது இப்போது சிம்ப்ளெக்ஸிலும் சொன்னோம் செயற்கை மாறிகள் கொண்ட புதிய சிக்கலுக்கு உகந்த தீர்வை அடைவதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் இயலாமையைக் குறிக்கும் எனவே நமக்கு இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படும் போதெல்லாம் நமக்கு செயற்கை மாறிகள் இருக்கும் எனவே சிம்ப்ளக்ஸ் நிறுத்தப்படும் ஆனால் செயற்கை மாறி கண்டிப்பாக நேர்மறை மதிப்புடன் இருக்கும் இப்போது இந்த சிக்கலைப் பார்ப்போம் தீர்வைப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே X1 X2 ≤ 5 மற்றும் 4X1 ≥ 24 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்கவும் எனவே இந்த சிக்கலைப் பார்க்கிறோம் மீண்டும் என்னை விடுங்கள் எனவே இந்த சிக்கலைப் பார்க்கிறோம் X1 மற்றும் X2 ஆகிய இரண்டு மாறிகள் உள்ளன இப்போதே நான் 4 மற்றும் 0 மதிப்புகளைக் கொடுத்துள்ளேன் ஆகவே நாம் 2 மற்றும் 1 மதிப்பைக் கொடுக்கலாம் 2 மற்றும் 1 என்று சொல்லலாம் விரைவாக இந்த தடையை நாம் கவனித்தால் அதை நாம் புரிந்துகொள்கிறோம் அது தற்போதிய மதிப்பின் இன்பீசபிலிட்டி புறநிலை செயல்பாடு 10X1 9X2 ஐ அதிகரிப்பதாகும் நான் ஏற்கனவே 10 ஐ இந்த நிலைக்கு 2 மற்றும் 9 ஐ இந்த நிலைக்கு 1 29 க்கு எழுதியுள்ளேன் இங்கு 10 மற்றும் 9 ஐ தனித்தனியாக எழுதி புறநிலை செயல்பாட்டிற்கு இழுப்பதற்கு பதிலாக புறநிலை செயல்பாடு 10xB3 9xC3 என்று எழுதியுள்ளேன் இது 29 மதிப்பைக் கொடுக்கும் தடைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன X1 X2 ≤ X1 X2 ≤ 4 இங்கே மற்றும் 4X1 ≥ 24 எனவே இந்த சிக்கலுக்கு மீண்டும் செல்லலாம் கட்டுப்பாடு X1 X2 ≤ 5 மற்றும் 4X1 ≥ 24 ஆகும் எனவே நான் X1 X2 ≤ 5 மற்றும் 4X1 ≥ 24 என்று எழுதுகிறேன் இப்போது இந்த சிக்கலை நாம் எழுதியுள்ளோம் எனவே இதை நாம் தீர்க்க விரும்புகிறோம் எனவே நாம் தரவுக்குச் சென்று தீர்வைப் பெறுகிறோம் எல்லாம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது எனவே புறநிலை செயல்பாடு இங்கே உள்ளது கட்டுப்பாட்டு நிலைகள் இங்கே உள்ளன கட்டுப்பாடுகள் வரையப்படுகின்றன மற்றும் சிம்ப்ளக்ஸ் LP பயன்படுத்துகிறோம் தீர்வி ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடியாத ஒரு செய்தியைப் பெறுவோம் எனவே நமக்கு ஒரு செய்தி வரும்போது தீர்வி ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் பொருள் கொடுக்கப்பட்ட சிக்கல் அணுக முடியாதது எனவே இந்த தீர்வி மூன்று செய்திகளைக் கொடுக்கும் இது ஒரு உகந்த தீர்வைக் கொடுத்தால் உகந்த தீர்வு காணப்படுகிறது என்று அது சொல்லும் எடுத்துக்காட்டாக அந்த சூழ்நிலைக்கு செல்லலாம் உகந்த தீர்வு இங்கே இருக்கும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே தாள் 1 நான் இந்த சிக்கலை பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மீண்டும் நான் சால்வர்க்கு செல்கிறேன் நான் தீர்வி சென்று அதை தீர்க்கிறேன் இது தீர்வி ஒரு தீர்வைக் கண்டுபிடித்தது என்று சொல்லும் அனைத்து தடைகளும் உகந்த நிலைகளும் பூர்த்தி அடைகின்றன அது அந்த செய்தியைக் கொடுத்தால் மாறிகளின் சிறந்த மதிப்பு மற்றும் புறநிலை செயல்பாட்டைக் கண்டறிய நீங்கள் தீர்வைப் படிக்க வேண்டும் இது எல்லையற்றதாக இருந்தால் அது செல் மதிப்புகள் ஒன்றிணைவதில்லை என்று சொல்லும் அது அணுக முடியாததாக இருந்தால் தீர்வி ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறும் எனவே நாம் விவாதித்த மூன்று விஷயங்கள் உங்களுக்குத் தெரிந்த ஒவ்வொரு LP யும் உகந்த தீர்வோடு முடிவடைகின்றன அல்லது அன்பவுண்டட் அல்லது இன்பிசப்பல் இந்த மூன்று நிகழ்வுகளும் நேரியல் நிரலாக்க சிக்கல்களைத் தீர்க்க இந்த குறிப்பிட்ட தீர்வைப் பயன்படுத்தி இந்த வழியில் கவனிக்கப்பட்டுள்ளன நான் சுட்டிக்காட்டியுள்ளபடி இந்த சிக்கலுக்கான சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கைக்கு நாம் திரும்பிச் செல்லலாம் எனவே நாம் சென்ஸ்ட்டிவிட்டி அறிக்கையை எழுதினால் முதன்மையானது ஒரு தீர்வாக X1 3 X2 4 குறிக்கோளுடன் 66 க்கு சமம் மற்றும் நிழல் விலைகள் 2 மற்றும் 1 என்பதையும் நாம் காண்கிறோம் நீங்கள் உணருவீர்கள் நிழல் விலைகள் 2 மற்றும் 1 ஆகும் எனவே நாம் இங்கே திரும்பிச் செல்கிறோம் எனவே 2 x 21 இது 42 இது 66 ஆகும் எனவே இரட்டைக்கான தீர்வையும் இதன் மூலம் காணலாம் அடுத்த வகுப்பில் நாம் உருவாக்கிய சில சிக்கல்களுக்கு நாம் திரும்பிச் செல்வோம் பின்னர் இந்த எடுத்துக்காட்டுகளில் சிலவற்றிற்கு தீர்வு எவ்வாறு வருகிறது என்பதைக் காண்பிப்போம் நம் வடிவமைப்பில் எட்டு சிக்கல்களைச் செய்துள்ளோம் ஓரிரு உதாரணங்களைக் காண முயற்சிப்போம் இந்த தீர்வைப் பயன்படுத்தி தீர்வைக் காண்பிப்போம்